உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு பேரா முகேஷ் டோப்லே உயிரித்தொழில்நுட்பவியல் துறை இந்தியத் தொழில்நுட்பநிறுவனம் மெட்ராஸ் விரிவுரை - 23 X2 டிஸ்ட்ரிப்யுஷன் டெஸ்ட் உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் இந்த பரவல் மற்றும் சோதனையை தொடருவோம் நான் சொன்னது போல் இது மிக முக்கியமான சோதனை இது கிட்டத்தட்ட ஒரு பைனரி போன்றது ஆம் இல்லை வெற்றி தோல்வி போன்ற வகை இது ஒரு தொடர் பரவலாகும் இது ஒரு வளைவு பரவல் மற்றும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் பெறப்பட்டவையையும் எதிர்பார்க்கப்பட்டவையையும் ஒப்பிடுகின்றேன் என்றால் நான் ஏதாவது எதிர்பார்க்கிறேன் ஆனால் நான் எதையாவது பெறுகிறேன் இந்த பெறப்பட்டவையில் ஏதேனும் புள்ளியியல் வேறுபாடு உள்ளதா எனவே இதுபோன்ற நிலைமைகளில் நான் இந்த சோதனையைப் பயன்படுத்துகிறேன் எனவே இது ஒரு பரவல் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்க இது ஒரு தொடர் பரவல் ஆனால் கட்டின்மை கூறுகள் அதிகரிக்கும் போது இது சமச்சீரற்றதாக இருக்கிறது வளைவு மிகவும் சீரானதாக இருப்பதை என்னால் காண முடிகிறது ஆனால் உண்மையில் அது வலதுபுற வளைவு ஆகும் எனவே நாம் நம்பக இடைவெளியை உருவாக்க முடியும் நாம் உண்மையான அதிர்வெண்களை எதிர்பார்த்த அதிர்வெண்களுடன் ஒப்பிட முடியும் நாம் பொருத்தப்பட்ட தரவை உண்மையான மாதிரியுடன் ஒப்பிடமுடியும் மன்னிக்கவும் உண்மையான தரவுடன் ஒப்பிடமுடியும் மாறிகளுக்கு இடையேயான தொடர்பை நாம் பார்க்கமுடியும் உதாரணமாக நான் சொன்னேன் பணிநேர மாற்றம் மோசமான பணித்திறனுடன் தொடர்புடையதா அந்த வகையான நிலைமைகளை நாம் பார்க்கலாம் சில கருவிகளின் காரணமாக நாம் மோசமான முடிவுகளைப் பெறுகிறோமா அந்த வகையான ஒப்பீட்டு ஆய்வுகளை சோதனையைப் பயன்படுத்தி செய்ய முடியும் எனவே வளைவின் கீழ் உள்ள பகுதி 1 ஆகும் மற்றும் எனவே நீங்கள் 5 இன் ஐப் பற்றி பேசும்போது இந்த பகுதியானது ஒட்டுமொத்த நிகழ்தகவாக இருக்கும் அது நிகழ்வின் 0 மற்றும் 5 க்கு இடையில் இருக்கும் இப்போது உங்கள் t அட்டவணை F அட்டவணை z அட்டவணை மற்றும் பலவற்றைப் போலவே ஒரு அட்டவணை உள்ளது நம்மிடம் அட்டவணையும் உள்ளது இந்த நெடுவரிசையில் நம்மிடம் கட்டின்மை கூறுகள் உள்ளன இங்கே நாம் இருமுனைக்கும் இங்கே ஒருமுனைக்கும் வைத்திருக்கிறோம் இது தீர்மான எல்லை மதிப்பின் இடது புறத்தில் கீழ் எல்லையை உங்களுக்கு வழங்குகிறது ஏனெனில் இந்த வளைவு இது போன்றது சரிதானே எனவே நீங்கள் கீழ் எல்லை மற்றும் மேல் எல்லையைக் கொண்டிருப்பீர்கள் பொதுவாக நாம் அந்த முனையில் பார்க்கிறோம் மேல்முனையில் எனவே இது இருமுனையாகும் இது ஒருமுனையாகும் எனவே வெளிப்படையாக இருமுனை 0 05 என்பது ஒருமுனை 0 025 இருமுனை 0 1 என்பது ஒருமுனை 0 05 ஆகும் சோதனை புள்ளிவிவரம் மேல் தீர்மான எல்லை மதிப்பை விட அதிகமாக இருந்தால் நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் அல்லது இந்த கீழ் தீர்மான எல்லை மதிப்பை விட குறைவாக இருந்தாலும் நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் முதலில் மாதிரிகள் ஒரு முழுமைத்தொகுதியிலிருந்து வருகிறதா என்பதைப் பார்ப்பதற்கு நாம் ஒரு சோதனையை செய்ய முடியும் மாதிரி மாறுபாட்டு அளவையானது முழுமைத்தொகுதி மாறுபாட்டு அளவையிலிருந்து வருகிறது ஆகவே என்னிடம் ஒரு மாதிரி தொகுப்பு x1 x2 வரை n வரை இருந்தால் நான் மாறுபாட்டு அளவை x2 வை கணக்கிடுகிறேன் பின்னர் அதை முழுமைத்தொகுதி மாறுபாட்டு அளவை σ2யுடன் என்னால் ஒப்பிட முடியும் இன்மை கருதுகோள் என்பது அவை இரண்டும் ஒரே மாதிரியானவை மாதிரியானது முழுமைத்தொகுதியிருந்து வந்த ஒன்றுடன் ஒரே மாதிரி உள்ளது அல்லது மாற்று கருதுகோளானது அவை ஒரே முழுமைத்தொகுதியில் இல்லை எனலாம் எனவே சோதனை புள்ளிவிவரம் இது போன்றது n என்பது தரவு புள்ளிகள் s2 என்பது மாதிரியின் மாறுபாட்டு அளவை என்பது முழுமைத்தொகுதியின் மாறுபாட்டு அளவை பின்னர் பொருத்துதலின் செம்மைத்தன்மையை சோதிக்க நாம் இதைப் பயன்படுத்தலாம் எனவே நான் எதையாவது பெறுகிறேன் ஆனால் நான் எதையாவது எதிர்பார்க்கிறேன் கூட்டவும் எனவே இங்கே இன்மை கருதுகோள் மாற்று கருதுகோளானதுஎன இருக்கும் மீண்டும் அதை நாம் ஒப்பிடுகிறோம் சோதனை புள்ளிவிவரத்தை அட்டவணையுடன் பின்னர் சோதனை புள்ளிவிவரமானது அட்டவணை தீர்மான எல்லை மதிப்பை விட அதிகமாக இருந்தால் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியும் என்று நாம் கூறுவோம் எனவே இதனை சார்பு இடை சார்பு ஆகியவற்றிற்குப் பயன்படுத்தமுடியும் நான் சொன்னதுபோல் உங்களுக்குத் தெரியும் மோசமான வேலைப்பாடு பணிநேர மாற்ற வகையுடன் தொடர்புடையதா என மோசமான முடிவுகள் கருவிகளுடன் தொடர்புடையனவா என நாம் அந்த மாதிரியான நிலைமைகளைப் பயன்படுத்துகிறோம் நாம் ஒரு வினாவினைப் பார்ப்போம் 2 இயந்திரங்களிலிருந்து 3 வெவ்வேறு தர தயாரிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன 2 இயந்திரங்கள் உள்ளன 3 வெவ்வேறு தரங்களாக தயாரிப்பு உள்ளன Ho என்றால் என்ன இன்மை கருதுகோள் என்பது அவை சார்பற்றவை மாற்று கருதுகோள் என்பது இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை நாம் இயந்திரம் 1இல் தரம் A 3 தரம் B 9 தரம் C 8 என பெற்றோம் மன்னிக்கவும் நாம் 3 9 8 என பெற்றோம் ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது 4 8 8 அதேபோன்று இயந்திரம் 2 இல் 7 11 12 ஐ நாம் பெற்றோம் ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது 6 12 12 இப்போது நான் கருதுகோளைப் பார்க்க விரும்புகிறேன் இன்மை கருதுகோளை மாறிகள் சார்பற்றவை அதாவது தரங்கள் நாம் பயன்படுத்தும் இயந்திரத்திலிருந்து சார்பற்றவைகளாக இருக்கின்றன ஆனால் மாற்று கருதுகோளில் அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும் எனவே சோதனை புள்ளிவிவரம் என்றால் என்ன பெறப்பட்டவை கழித்தல் எதிர்பார்க்கப்பட்டவை வர்க்கம் வகுத்தல் எதிர்பார்க்கப்பட்டவை பெறப்பட்டவை கழித்தல் எதிர்பார்க்கப்பட்டவை வர்க்கம் வகுத்தல் எதிர்பார்க்கப்பட்டவை பெறப்பட்டவை கழித்தல் எதிர்பார்க்கப்பட்டவை வர்க்கம் வகுத்தல் எதிர்பார்க்கப்பட்டவை பெறப்பட்டவை கழித்தல் எதிர்பார்க்கப்பட்டவை வர்க்கம் வகுத்தல் எதிர்பார்க்கப்பட்டவை பெறப்பட்டவை கழித்தல் எதிர்பார்க்கப்பட்டவை வர்க்கம் வகுத்தல் எதிர்பார்க்கப்பட்டவை சரிதானே எனவே நீங்கள் 0 625இன் ஐப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் பார்த்தால் உங்கள் அட்டவணை 0 05 க்குச் செல்லுங்கள் எத்தனை கட்டின்மை கூறுகள் உங்களிடம் 2 இயந்திரங்கள் உள்ளன எனவே 1 நம்மிடம் 3 தரங்கள் 3 உள்ளன அது உங்களுக்கு 2 ஐத் தருகிறது எனவே மொத்தம் 21 என்பது 1 மன்னிக்கவும் 2 எனவே 2 இன் நெடுவரிசையின் கீழ் பார்க்கிறோம் பின்னர் 95 க்கு 5 99 என்று கூறுகிறோம் எனவே அட்டவணை 5 99 சோதனை 0 625 என எதிர்பார்க்கிறோம் எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது எனவே தரங்கள் இயந்திரத்திலிருந்து சார்பற்றவை மிக நல்ல வினா மற்றொரு நிலைமையைப் பார்ப்போம் நம்மிடம் 3 வகையான மலேரியா மற்றும் நீங்கள் அறிந்த 3 வெப்பமண்டல பகுதிகள் ஆசியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா ஆகியவை உள்ளன மலேரியா மிகவும் கடுமையான பிரச்சினை பல்வேறு வகையான மலேரியா உள்ளன மலேரியா A மலேரியா B மலேரியா C எனவே மலேரியா A 31 14 45 என நடைபெறுகிறது மலேரியா B 2 5 53 மலேரியா C 53 45 2 சரிதானே எனவே இது எதிர்பார்த்ததைப் பின்பற்றுகிறதா என்பதை அறிய நான் விரும்புகிறேன் இதுதான் பெறப்படுகிறது எதிர்பார்க்கப்படுபவை என்பது அனைத்து மலேரியாவும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதாவது Ho என்பது 2 தீர்மானமான மாறியாக இருக்கும் அதாவது மலேரியாவின் வகை மற்றும் கண்டங்களின் வகை சார்பற்றவையாக இருக்க வேண்டும் உண்மையில் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது மற்றொன்று என்னவென்றால் மாற்றானது இந்த இரண்டு மாறிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என இருக்க வேண்டும் எனவே 90 வழக்குகள் இருந்தால் அவை அனைத்தும் எல்லா நாடுகளிலும் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஏனெனில் இந்த முழு சூழ்நிலையிலும் எந்தவிதமான ஒட்டுறவையும் அல்லது தொடர்பையும் நாம் எதிர்பார்க்கவில்லை எனவே இதுதான் பெறப்பட்டவை எதிர்பார்க்கப்படுபவை என்பது 3 கண்டங்களிலும் சமமாக நிகழக்கூடியது மலேரியா A மலேரியா B மலேரியா C ஆகியன சமமாக நிகழக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் எதிர்பார்க்கப்படுபவை என்றழைக்கப்படும் எனவே இதுதான் பெறப்படுபவை எனவே எனவே சோதனை புள்ளிவிவரங்களை நாம் பெற முடிய வேண்டும் இந்த குறிப்பிட்ட வினாவில் நாம் 125 5 ஐப் பெறுகிறோம் எனவே இந்த வினாவில் நாம் 125 5 ஆகப் பெறுகிறோம் மேலும் கட்டின்மை கூறுகள் நம்மிடம் 3 கண்டங்கள் இருப்பதால் 2 என்பது கட்டின்மை கூறுகள் 3 வகையான மலேரியா 2 என்பது கட்டின்மை கூறுகள் வகைக்கு ஆக 2 2 என்பது 4 எனவே நாம் 4 கட்டின்மை கூறுகள் மற்றும் 95 க்குச் செல்கிறோம் எனவே நாம் அட்டவணையைப் பார்ப்போம் 4 கட்டின்மை கூறுகள் மற்றும் 95 எனவே 9 49 ஐப் பெறுகிறோம் எனவே 9 எனவே நீங்கள் அவ்வாறு செய்யும்போது நாம் சோதனை புள்ளிவிவரம் 125 5 என பெறுவோம் அட்டவணை என்பது 9 எனவே நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியும் இங்கே இன்மை கருதுகோள் என்ன மலேரியாவின் வகைக்கும் கண்டத்தின் இருப்பிடத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவே நாம் நிராகரிக்க முடியும் எனவே மலேரியா வகை மற்றும் அது காணப்பட்ட இடம் ஆகியவற்றில் ஒருவிதமான ஒட்டுறவு இருப்பதாகத் தெரிகிறது நாம் இப்படித்தான் இந்த வகை வினாவை செய்ய வேண்டும் அங்கே நம்மிடம் பெறப்பட்டவையும் எதிர்பார்க்கப்பட்டவையும் இருக்கும் இப்போது நான் சொன்னது போல் எக்செல் கூட செய்ய முடியும் எக்செல் இல் இரண்டு வகையான செயல்பாடுகள் உள்ளன ஒன்று CHI TEST என்று நான் குறிப்பிட்டேன் அங்கு CHI TEST இல் நாம் உண்மையான மதிப்பைக் கொடுக்கிறோம் பின்னர் எதிர்பார்த்த மதிப்பைக் கொடுக்கிறோம் எனவே நாம் இந்த முந்தைய தரம் சம்பந்தப்பட்ட வினாவினைப் பார்க்கலாம் அதில் நாம் சொல்லலாம் நாம் எதிர்பார்ப்பது பெறப்பட்டவை 3 9 8 7 11 12 எதிர்பார்க்கப்பட்டவை 4 8 8 6 12 12 ஆக நீங்கள் இந்த வினாவினை எவ்வாறு செய்வீர்கள் எனவே உண்மையானவை மற்றும் எதிர்பார்க்கப்பட்டவை உண்மையானவை மற்றும் எதிர்பார்க்கப்பட்டவை எனவே நாம் நிகழ்தகவு 0 98 எனப் பெறுகிறோம் எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது உங்களுக்குப் புரிகிறதா எனவே அதுதான் நமது கணக்கீட்டிலிருந்தும் கிடைத்தது அல்லது CHI INV 0 05 என்று சொல்லலாம் இங்கே கட்டின்மை கூறுகள் என்பது 3 உங்களுக்கு 2ஐத் தருகிறது 2 இயந்திரங்கள் உங்களுக்கு 1ஐத் தருகிறது அது 2 ஐ தருகிறது எனவே இது 5 991 ஆகும் எனவே இந்த 5 99 ஐ நாம் இங்கே பார்க்க வேண்டும் சரிதானே எனவே CHI INVERSE உங்கள் அட்டவணையைப் போலவே உங்களுக்குக் கொடுக்கிறது அது உங்களுக்கு மதிப்பைத் தருகிறது மற்றும் அதுவே தீர்மான எல்லை மதிப்பு அதேசமயம் CHI TEST உங்கள் வினாவிற்கான நிகழ்தகவை உங்களுக்குத் தருகிறது மற்றும் நிகழ்தகவை உங்களுக்குத் தருகிறது கொடுக்கப்பட்ட பெறப்பட்டவை மற்றும் எதிர்பார்க்கப்பட்டவைகளைக் கொண்டு நாம் செய்ய முடியும் நாம் இப்போது இந்த சிக்கலை எக்செல்லைப் பயன்படுத்தி பார்ப்போம் மேலும் எக்செல்லைப் பயன்படுத்தி அதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம் ஆகவே இது பெறப்பட்டவை மன்னிக்கவும் பெறப்பட்டவை 31 2 53 14 5 45 45 53 2 அதேசமயம் நான் எதிர்பார்க்கப்பட்டவை என்று கூறும்போது எதிர்பார்க்கப்பட்டவையை எவ்வாறு கணக்கிடுவது உண்மையில் இதைச் செய்வது சற்று தந்திரமானது உண்மையில் இந்த வகை வினாவினை நாம் பிறகு பார்க்கலாம் எதிர்பார்க்கப்பட்டவை 86 ÷ 250 90 என்று நாம் கணக்கிட வேண்டும் எனவே இது 86 ÷ 250 90 போல இருக்கும் அதாவது நாம் 30 96ஐ எதிர்பார்க்கிறோம் ஏனெனில் 86 என்பது இதன் சுருக்கம் 250 என்பது உங்கள் பெரிய மொத்தம் 90 என்பது இதன் சுருக்கம் ஆகும் எனவே நீங்கள் அதே விகிதத்தை எடுத்துக் கொண்டால் நீங்கள் 86 ÷ 250 90 என பெறுவீர்கள் எனவே இதற்கு அந்த விகிதம் என்ன இதைப் பற்றி என்ன இது 86÷ 250 86 ÷ 250 100 ஆக இருக்கும் அதாவது 34 4 அதாவது நான் 34 4 ஐ எதிர்பார்க்கிறேன் நான் 20 64 ஐ எதிர்பார்க்கிறேன் நான் 30 96 ஐ எதிர்பார்க்கிறேன் அவை ஒவ்வொன்றையும் எவ்வாறு பெறுவது என்பது உங்களுக்கு புரிகிறதா எனவே நான் இதைப் பெற விரும்பினால் நான் சொல்கிறேன் 86 ÷ 250 அது பெரிய மொத்தம் 90 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இது ஒரு விகிதத்தின் கேள்வி நான் இந்த 53 ஐப் பெற விரும்புகிறேன் என்று சொல்வதானால் நான் 86 ÷ 250 100 என்று கூறுவேன் பின்னர் நான் இதைப் பெற விரும்பினால் எதிர்பார்க்கப்பட்டவையை நான் என்ன செய்வேன் 64 ÷ 250 90 அடுத்தது 64 ÷ 250 60 அடுத்தது 64 ÷ 250 100 ஆக இருக்கும் இங்கே அடுத்தது 45 க்கு சமமானதாக இருக்கும் எனவே நான் என்ன செய்கிறேன் 100 ÷ 250 90 அடுத்தது 100 ÷ 250 100 ÷ 250 60 ஆக இருக்கும் அடுத்தது 100 ÷ 250 100 250 100 ஆக இருக்கும் புரிகிறதா எனவே நமக்கு இதுதான் கிடைத்தது மன்னிக்கவும் 100 இங்கே இந்த கழித்தல் குறியீடு உள்ளது நான் தவறு செய்து உள்ளேன் 100 ÷ 250 100 ஆகவே சுருக்கத்தைச் செய்வதன் மூலம் நாம் சரிபார்க்க முடியும் இது 250 என வரும் இதுவும் வர வேண்டும் எங்கோ தவறு உள்ளது எனவே வெளிப்படையாக இதுவும் 250 ஆக வர வேண்டும் எனவே இது 250 ஆக வரவில்லை எனவே வெளிப்படையாக நாம் தவறு செய்துள்ளோம் எனவே இங்கே முதல் பதம் 86 ÷ 250 90 ஆக இருக்கும் மற்றும் அவ்வாறே பல 86 ÷ 250 90 அடுத்தது 86 ÷ 250 60 ஆகவும் பின்னர் 86 ÷ 250 100 ஆகவும் அடுத்தது 64 ÷ 250 90 ஆகவும் பின்னர் 64 ÷ 250 60 ஆகவும் பின்னர் 64 ÷ 250 100 ஆகவும் இருக்கும் எனவே வெளிப்படையாக இங்கே நான் செய்த தவறு உள்ளது எனவே நான் இங்கே கழித்தல் குறியீட்டை வைக்கிறேன் எனவே அதுதான் தவறு எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் எனக்கு 250 கிடைத்தது அது மிகவும் நல்லது எனவே நான் CHI சோதனையை பயன்படுத்த முடியும் CHI TEST எனவே நீங்கள் ஒரு சிறிய நிகழ்தகவைப் பெறுவீர்கள் அதாவது இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் அதாவது இன்மை கருதுகோளாவது இருப்பிடம் அல்லது கண்டம் மற்றும் மலேரியா வகைக்கு இடையே எந்த தொடர்பும் இல்லை அதே விஷயம் எனக்கு இங்கே கிடைத்தது சரிதானே நான் நிராகரித்தேன் இப்போது ஒரு CHI TEST ஐப் பயன்படுத்துவதன் மூலம் இன்மை கருதுகோளை என்னால் நிராகரிக்க முடிகிறது இப்போது அதே விஷயத்தை நாம் CHI INVERSE கொண்டும் செய்யமுடியும் நான் 0 05 என சொல்வேன் கட்டின்மை கூறுகள் நான் சொன்னதுபோல் 4 ஏனெனில் 3 கண்டங்கள் மற்றும் 3 வகையான நோய்கள் எனவே 4 ஆக இது 9 48 என வருகிறது சரிதானே எனவே 9 எனவே CHI TEST கட்டளையிலிருந்து இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் உங்கள் கிராப்பேட்டைப் பயன்படுத்தியும் நாம் அதைச் செய்யலாம் ஏனென்றால் நீங்கள் காண்பதுபோல் நம்மிடம் இங்கு கிராப்பேட் கட்டளைகள் உள்ளன நம்மிடம் இங்கும் உள்ளன சரிதானே கை வர்க்கம் அல்லது இங்கே நாம் கை வர்க்கத்தைக் கொண்டுள்ளோம் இதனால் இந்த வகை கணக்கீடுகளை செய்ய முடியும் எனவே நாம் சரியாக கை வர்க்கத்தை செய்ய முடியும் எனவே நிகழ்தகவிலிருந்து கை வர்க்கம் இது ஒரு CHI INVERSE க்குச் சமம் அதேசமயம் இது ஒரு CHI TEST கட்டளைக்கு சமம் எனவே இந்த CHI TEST கட்டளையை நீங்கள் காணலாம் எனவே இது சரியாக CHI TEST கட்டளையைப் போன்றது இதில் உங்களுக்கு p மதிப்பு கிடைக்கும் அல்லது இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நிகழ்தகவு கொடுக்கப்பட்டால் அது உங்களுக்குக் கை மதிப்பைக் கொடுக்கும் அது சரியாக CHI INVERSE போன்றது எனவே உங்கள் கிராப்பேடில் கூட நாம் அதைச் செய்ய முடியும் எனவே எக்செல் இல் CHI TEST மற்றும் CHI INVERSE கட்டளைகள் கிடைக்கின்றன கிராப்பேடில் கூட நாம் இந்த இரண்டையும் பயன்படுத்துகிறோம் உண்மையில் நாம் இதைப் பயன்படுத்தி அதைச் செய்யப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் நமது வினாவிற்குத் திரும்பிச் செல்வோம் மேலும் எனவே நாம் இன்மை கருதுகோளை நிராகரிப்போம் என்று கூறுவோம் ஏனெனில் இந்த இரண்டு வகைகளுக்கும் அல்லது அளவுருக்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது எனவே பொதுவாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இரண்டு வகைகளில் மட்டுமே ஈடுபட்டிருந்தால் எடுத்துக்காட்டாக நான் 2 க்கு 2 நேர்வு பட்டியலைச் செய்கிறேன் என்றால் குறிப்பாக இரண்டுக்கு பின்னர் யேட்ஸ் திருத்தம் Yates correction என்று ஒன்று உள்ளது ஏனெனில் பரவல் தொடர்ச்சியானது அதேசமயம் நாம் இரண்டு வகைகளைப் பயன்படுத்தும்போது ஆம் இல்லை அல்லது வெற்றி தோல்வி அல்லது மருந்து செயல்படுகிறது செயல்படவில்லை என்கிறபோது வெளிப்படையாக நம்மால் நல்ல நியாயத்தை செய்ய முடியாது ஏனென்றால் இரண்டு வகை அமைப்பில் இது ஒரு தொடர்ச்சியற்ற தரவு அல்லது முழு தரவு போன்றது தொடர்ச்சியான தரவு அதனால் இத்தகைய நிலைமைகளில் யேட்ஸ் திருத்தம் என்ற ஒன்றை நாம் கழிக்க வேண்டும் எனவே இது ஒரு யேட்ஸ் திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு நீங்கள் Ei Oi பெறப்பட்டவை செய்கிறீர்கள் அதாவது நீங்கள் Ei Oi ஐக் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் மைனஸ் 0 5 ஐ அதிலிருந்து கழிக்கின்றீர்கள் அதன்பிறகு நீங்கள் அதை வர்க்கப்படுத்தி பின்னர் அதனால் வகுக்கிறீர்கள் அதன்பிறகு இதுவும் அதேபோல்தான் எதிர்பார்க்கப்பட்டவை எந்த பிரச்சனையும் இல்லை எனவே நீங்கள் இயல்பாக பார்த்தால் நாம் Oi Ei2 அல்லது Ei Oi2 ஐக் கொண்டிருந்தோம் அது எதிர்பார்க்கப்பட்டவையால் வகுக்கப்படுகிறது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் மைனஸ் 0 5 ஐக் கழிப்பீர்கள் இது நீங்கள் 2 க்கு 2 வகை நேர்வு பட்டியல் போன்ற ஒன்றைக் கொண்டிருக்கும்போது மட்டுமே செல்லுபடியாகும் பின்னர் இதுபோன்ற நிலைமைகளில் நாம் இந்த பதத்திற்குப் பதிலாக நீங்கள் கழித்து 0 5ஐ அங்கிருந்து கழித்து அதன்பிறகு நீங்கள் அதை வர்க்கமாக்கிமற்றும் மொத்தப்பிரிவில் இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டவையைக் கொண்டு வகுக்கவும் ஆக அவ்வளவுதான் யேட்ஸ் திருத்தத்தை நீங்கள் கொடுக்கப் போகும்போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரே வித்தியாசம் இதுதான் நாம் 2 க்கு 2 வகை நேர்வு பட்டியல் பற்றி பேசும்போது இது செல்லுபடியாகும் அங்கு நாம் முழு எண்களின் அடிப்படையில் பேசுகிறோம் குறிப்பாக மருந்து செயல்படுகிறது செயல்படவில்லை ஆம் இல்லை கிடையாது ஆம் அந்த வகையான நிலைகளில் நாம் இதனைப் பயன்படுத்த வேண்டும் ஆகவே யேட்ஸ் திருத்தத்தை நாம் பயன்படுத்தும் சில வினாக்களைப் பார்ப்போம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தரவு எதிர்மறையாக இருக்கும்போது எதிர்பார்க்கப்பட்டவை கழித்தல் பெறப்பட்டவை எதிர்மறையை நீங்கள் கணக்கிடும்போது நாம் மேலும் மைனஸ் 0 5 ஐ அதிலிருந்து கழிக்க முடியாது அது மிகவும் மிக முக்கியமானது யேட்ஸ் திருத்தத்தின் அடிப்படையில் நாம் பேசும்போது அதாவது E O ஏற்கனவே எதிர்மறையாக இருக்கும்போது நாம் மீண்டும் மேலும் எதிர்மறையாகச் செய்ய முடியாது அதை 0 க்குக் கீழே எடுக்க முடியாது அது உண்மையில் அனுமதிக்கப்படவில்லை நாம் வினாவினைப் பார்ப்போம் இது 2 க்கு 2 வகையான நிலைமை ஏனென்றால் நோயாளிகளின் தொகுப்பில் செயல்புரியும் ஒரு மருந்தைப் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே மருந்தின் காரணமாக நோயாளிகள் இறந்துவிடுவார்கள் அல்லது உயிருடன் இருக்கிறார்கள் நாம் சில தரவை எதிர்பார்க்கிறோம் அதேசமயம் வேறு எதையாவது பெறுகிறோம் எனவே நாம் ஒரு தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் எனவே அத்தகைய நிலைமையில் நாம் யேட்ஸ் திருத்தத்தையும் பயன்படுத்துகிறோம் இந்த குறிப்பிட்ட வினாவில் இந்த குறிப்பிட்ட வினாவினைப் பாருங்கள் 40 அறியப்பட்ட இறப்பு கொண்ட ஒரு நோயில் 17 நோயாளிகளுக்கு ஒரு மருந்து வழங்கப்படுகிறது மேலும் 3 பேர் மட்டுமே இறக்கின்றனர் எனவே 40 பேர் இறப்பதாக அறியப்படுகிறது அதாவது 17 நோயாளிகளில் 6 8 பேர் இறந்துவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மீதமுள்ள 10 2 பேர் இறக்கக்கூடாது ஆனால் 3 பேர் இறப்பதையும் 14 பேர் உயிருடன் இருப்பதையும் நாம் கவனிக்கிறோம் சரிதானே 3 14 என்பது 17 6 எனவே மருந்து பயனுள்ளதா நாம் கண்டறிய வேண்டும் நாம் என்ன செய்வது E O அதாவது E O 6 8 கழித்தல் 3 என்பது 3 8 E O பின்னர் இங்கே ஒரு திருத்தம் செய்கிறோம் பின்னர் அதாவது அதை 0 5 ஆல் கழிப்போம் அது 3 3 என வரும் பின்னர் எதிர்பார்க்கப்பட்டவை மற்றும் பெறப்பட்டவைக்கு இடையிலான வேறுபாட்டைக் கணக்கிட்டதும் நீங்கள் முழுமையான மதிப்பைப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் அதிலிருந்து 0 5 ஐக் கழிக்கின்றீர்கள் அதுதான் யேட்ஸ் திருத்தம் அதனால்தான் நீங்கள் சரிசெய்யப்பட்ட E கழித்தல் O ஐப் பெறுகிறீர்கள் அதாவது எதிர்பார்க்கப்பட்டவை கழித்தல் பெறப்பட்டவை இருபுறமும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனென்றால் நாம் முழுமையான மதிப்பை எடுத்து பின்னர் மைனஸ் 0 5 ஐக் கழிக்கிறோம் அதன்பிறகு நீங்கள் அவற்றை வர்க்கப்படுத்துகிறீர்கள் பின்னர் அவை ஒவ்வொன்றையும் எதிர்பார்க்கப்பட்டவை கொண்டு வகுக்கின்றீர்கள்மேலும் நீங்கள் கூட்டல் செய்து சரிசெய்யப்பட்ட எதிர்பார்க்கப்பட்டவை கழித்தல் பெறப்பட்டவையை வர்க்கமெடுத்து எதிர்பார்க்கப்பட்டவையால் வகுக்கின்றீர்கள் இப்போது இதுதான் உங்களுக்கு 2 67 கிடைக்கிறது இப்போது இது 1 கட்டின்மை கூறுகளில் உள்ளது ஏனென்றால் நம்மிடம் இறந்தவர்கள் உயிருள்ளவர்கள் என்கிற 2 நிலைமைகள் உள்ளன எனவே நம்மிடம் 1 கட்டின்மை கூறுகள் உள்ளது எனவே 1 முனை சோதனைக்கு p 0 05 க்கு 1 கட்டின்மை கூறுகளின் கீழ் பார்த்தால் நாம் அட்டவணை கை வர்க்கம் 3 84 எனப் பெறுகிறோம் இப்போது உங்கள் புள்ளிவிவரம் 2 67 மற்றும் அட்டவணை 3 84 ஆக இருப்பதால் இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க முடியாது எனவே மருந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் முடிவு செய்ய முடியாது எனவே இந்த யேட்ஸ் திருத்தத்தை நீங்கள் இங்கே புரிந்துகொள்கிறீர்கள் எனவே நீங்கள் யேட்ஸ் திருத்தம் செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது எதிர்பார்க்கப்பட்டவை கழித்தல் பெறப்பட்டவையின் முழுமையான மதிப்பிலிருந்து மைனஸ் 0 5 ஐ நீங்கள் கழிக்கின்றீர்கள் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கிய சொற்கள் நம்பக இடைவெளி அதிர்வெண்கள் மாறிகள் ஒட்டுமொத்த நிகழ்தகவு கட்டின்மை கூறுகள் தீர்மான எல்லை மதிப்பு மேல் எல்லை கீழ் எல்லை எதிர்பார்க்கப்பட்டவை பெறப்பட்டவை 2x2 வகை நேர்வு பட்டியல் முழுமையான மதிப்பு யேட்ஸ் திருத்தம் Yate's correction